தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் வேர் வளர்ச்சி பற்றி பார்த்துக்கொண்டு இருந்தோம் அதையே தொடர்வோம் வேர் வளர்ச்சியின் போது மூன்று முக்கிய படிகள் நடைபெறுகிறது அவை வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் திசு வடிவமைத்தல் மற்றும் பக்கவாட்டு வேர் வளர்ச்சிக்கான வேர் கிளையாகம் முந்தைய வகுப்பில் நாம் வேர் அபிக்கல் வளர்ச்சியின் பராமரிப்பை பற்றி பார்த்தோம் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டெம் செல்களை உற்பத்தி செய்ய அல்லது உருவாக்க இது மிகவும் முக்கியம் வேறுபடுத்தலுக்காக ஒரு செல்களின் குழு தொடர்ச்சியாக பிரிவதும்புது செல்களை தருவதும் அவசியமாகும் வேர் அபிக்கல் மெரிஸ்டெமின் பராமரிப்புக்கு தேவைப்படும் முதல் முக்கியமான விஷயம் ஸ்டெம் செல் பகுதியின் நிலைநிறுத்தும் இது தான் ஸ்டெம் செல் பகுதி இந்த களத்தில் உள்ள செல்களுக்கு ஸ்டெம் செல்லின் பண்புகள் உள்ளன அவை பிரியும் மற்றும் வேறுபடுத்தளுக்காக செல்களை உற்பத்தி செய்யும் மற்றும் இதன் நிலை QC வுடன் தொடர்பில் இருக்கும் QC வுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் செல்கள் ஸ்டெம் செல்லாகவே இருக்கும் அடுத்த கட்டம் வேறுபடுதல் ஆரம்ப நிலை செல்கள் அதன் இடத்தை சார்ந்தே இருக்கும் செல் பிரிவுக்கு பின் அதனின் சேய் செல்கள் வேறொரு அடையாளத்தை எடுக்கும் செல் பிரிவுக்கு பின் அது இரண்டு சேய் செல்லாக பிரியும் அப்போது எது QC யின் பக்கம் உள்ளதோ அவை ஸ்டெம் செல்லாகவே இருக்கும் மற்றொரு சேய் செல் வேறுபடுத்தலுக்கு உட்படும் எனவே செல்லின் இடத்தை பொறுத்தே வேறுபடுதல் நடக்கும் இங்கு இதுதான் புறணி மற்றும் எண்டோடெர்மிஸின் ஆரம்ப செல் CEI ஆகும் இங்கு புறணி மற்றும் எண்டோடெர்மிஸின் இரண்டு அடுக்குமே ஒரே செல்லில் இருந்து வருவதை காணலாம் அதேபோல இது எபிடெர்மிஸ் மற்றும் பக்கவாட்டு வேர் மூடியின் ஆரம்பம் ஆகும் இது எவ்வாறு நடக்கிறது என்பதை பின்னர் பாப்போம் இது ஆரம்ப கொலுமெல்லா மற்றும் வாஸ்குலர் செல்கள் இவை கொலுமெல்லா செல்லையும் வாஸ்குலர் திசுவையும் உற்பத்திசெய்யும் ஒரு விதையை முளைக்க செய்யும் போது அதன் ஆரம்ப கட்டத்தில் செல் பிரிவின் வீதம் செல் வேறுபடுதலை விட அதிகமாக இருக்கும் ஆனால் சிறுது காலத்திற்கு பிறகு செல் பிரிவின் வீதமும் செல் வேறுபடுத்தலின் வீதமும் சமநிலையில் இருக்க வேண்டும் சரியான அளவிலான மெரிஸ்டெமடிக் செல்கள் பராமரிக்கப்படுவதையும் அதே சமயம் வேறுபடுத்தலுக்கு தேவையான அளவு செல்கள் இருப்பதையும் உறுதிசெய்வது மிகவும் அவசியமாகும் வேறுபடுத்தலின் தேவையான முக்கியமான விஷயம் சமச்சீரற்ற செல் பிரிவு தாவர வளர்ச்சியின் வாழ்க்கைச் சுழற்சியில் ஏற்படும் பல வேறுபடுதல் நிகழ்வுகளுக்கு இதுதான் முதல்ப்படி எம்பிரியோஜெனிசிஸ்ஸில் கருமுட்டையின் முதல் செல் பிரிவு சமச்சீரற்ற முறையில் அமைகிறது சமச்சீரற்ற முறையிலிருந்து வரும் இரண்டு சேய் செல்கள் ஒரே மாதிரி இருக்காது இந்த படத்தில் ஆரம்ப புறணி மற்றும் அகத்தோலை காணலாம் இந்த செல் பிரிந்தவுடன் இரண்டு செல்களை உற்பத்திச்செய்யும் QC வுடன் தொடர்பில் இருக்கும் செல் CEI ஆகவே இருக்கும் ஆனால் மற்றொரு செல் வேறுபடுத்தலுக்கு உட்படுத்தப்படும் வேறுபடுதலின் போது மற்றொரு சுற்று செல் பிரிவு ஏற்படும் ஆனால் இந்த செல் பிரிவு முதலில் பார்த்த செல் பிரிவைவிட வேறுபட்டு காணப்படுகிறது எனவே இங்கு செல் பிரிவின் தளம் மறுசீரமைக்கப்படுகிறது முன்னாடி நடந்த செல் பிரிவு பெரிக்ளைனல் என்றல் இப்போது நடக்கும் செல் பிரிவு ஆன்டிக்ளைனல் இந்த செல் பிரிவு இங்கிருந்து இரண்டு அடுக்குகளை உற்பத்தி செய்யும் ஒரு அடுக்கு அகத்தோலை தரும் மற்றும் வெளிப்புறம் இருக்கும் அடுக்கு புறணியை தரும் அதேபோல் இவை ஆரம்ப புறத்தோல் மற்றும் பக்கவாட்டு வேர் மூடியாகும் இவை முதல் சுற்று செல் பிரிவுக்கு பின் உட்புறத்தில் ஸ்டெம் செல் பகுதியுடன் தொடர்பில் இருக்கும் செல்கள் ஸ்டெம் செல்லாகவே இருக்கும் மற்ற அடுக்குகளுக்கு மற்றொருமுறை செல் பிரிவு ஏற்பட்டு புறத்தோலை தரும் வெளிப்புறத்தில் இருக்கும் செல்கள் குறிப்பிட்ட முறையில் வேறுபாடு நடத்தி பக்கவாட்டு வேர் மூடியை தரும் மூன்றவதாக கொலுமெல்லா ஆரம்ப செல்கள் இவை செல் பிரிவிற்கு பிறகு QC வுடன் தொடர்பில் இருக்கும் செல்கள் ஸ்டெம் செல்லாகவே இருக்கும் மற்ற செல்கள் கொலுமெல்லா குறிப்பிட்ட வேறுபடுத்தலுக்கு உட்படுத்தப்படும் வாஸ்குலர் இனிஷியல் அதன் இடத்தை பொறுத்து பெரிசைக்கிள் இனிஷியல் புரோமெட்டாசைலம் இனிஷியல் மெட்டாசைலம் இனிஷியல் புரோகேம்பியம் இனிஷியல் அல்லது ஃபுளோயம் இனிஷியல் ஆக மாறும் மேற்கூறிய அனைத்து வேறுபடுதலும் சமச்சீரற்ற செல் பிரிவில் தான் ஆரம்பிக்கிறது பிறகு அதற்கு நிறைய செல் பிரிவும் செல் வேறுபடுத்தலும் ஏற்படும் அதை நிறைய மரபணுக்கள் ஒழுங்குபடுத்துகிறது இதை புரிந்துகொள்ள நாம் சில எடுத்துக்காட்டுகளை பாப்போம் எனவே புறணி மற்றும் எண்டோடெர்மிஸின் வேறுபடுத்தலுக்கு புறணி எண்டோடெர்மிஸ் இனிஷியல் செல்கள் சமச்சீரற்ற செல் பிரிவை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ரெகுலேட்டர்கள் எதற்கு முந்தைய வகுப்புகளில் நாம் SHORTROOT மற்றும் SCARECROW புரதத்தை பற்றி பார்த்தோம் அவை ஸ்டெம் செல் பராமரிக்கவும் எண்டோடேர்மிஸுக்கு குறிப்பிட்ட அடையாளம் தரவும் உதவுகிறது SCARECROW புரதம் RETINOBLASTOMA போன்ற புரத்துடன் நேரடி தொடர்பில் உள்ளது SCARECROW புரதம் SHORT ROOT மற்றும் RBR உடனும் தொடர்பில் உளது ஆனால் இந்த தொடர்பு வித்தியாசமானது ACA ஆகிய மூன்று அமினோ ஆசிட்களும் SHORT ROOT புரதம் RBR உடன் தொடர்பில் இருக்க முக்கியமானது இந்த அமினோ ஆசிட்களை பிறழ்வு செய்தால் RBR வுடன் இருந்த தொடர்பை SCR இழக்கும் ஆனால் SHORT ROOT உடனான தொடர்பை இழக்காது இது எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை பாப்போம் இந்த வரைபடத்தை நாம் முன்னதாகவே பார்த்திருக்கிறோம் இதில் SCARE CROWYFP இணைப்பு புரதம் SCARE CROW 4 விகாரையின் பின்னணியில் SCARE CROW ப்ரோமோட்டரால் செயல்படுகிறது இது இயல்பு வகைப்போல் இருக்கும் SCARE CROWYFP புரதம் SCARE CROW விகாரியின் பினோடைப்பை சரிசெய்யும் ஆனால் SCR மற்றும் RBR க்கு இடையிலான தொடர்பை பிறழ்வு செய்தால் அதை பினோடைப்பில் காணமுடியும் இந்த பினோடைப்பில் கூடுதலாக ஒரு அடுக்கு உருவாகியுள்ளது சாதாரணமாக இயல்பு வகை CEI யில் இரண்டு அடுக்கு தான் இருக்கும் அதில் வெளிப்புற அடுக்கு புறணி ஆகவும் உட்புற அடுக்கு எண்டோடெர்மிஸ் ஆகவும் வேறுபடுகிறது ஆனால் இந்த பிறழ்வு செய்யப்பட்ட தொடர்பில் என்ன நடக்கிறது இயல்பு வகையில் ஒரே ஒரு புறணி மற்றும் ஒரே ஒரு எண்டோடெர்மிஸ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இந்த அமினோ ஆசிட்களை பிறழ்வு செய்யுது SCR மற்றும் RBR க்கு இடையே உள்ள தொடர்பை இடையூறு செய்தல் புறணிக்கும் எண்டோடேர்மிஸுக்கும் இடையே கூடுதலாக ஒரு அடுக்கு உருவாகும் எனவே செல் பிரிவு முறையை கட்டுப்படுத்த SCR மற்றும் RBR க்கு இடையே உள்ள தொடர்பு மிகவும் முக்கியமாகும் CYCLIN D6 மற்றொரு முக்கியமான மரபணு இங்கு இதனுடய ப்ரோமோட்டர் இணைப்பு கட்டமைப்பு பயன்படுகிறது இந்த மரபணு குறிப்பாக CEI யின் சேய் செல்களில் வெளிப்படுகிறது எனவே CEI முதல் சுற்று செல் பிரிவுக்கு பின் CYCLIN D6 மரபணு வெளிப்படுவதை காணலாம் ஆனால் இந்த வெளிப்பாடு உடனடியாக மறைந்துவிடுகிறது இதன் பொருள் SCR RBR அல்லது மரபணு ரெகுலேட்டர்கள் இந்த வெளிப்பாட்டை செயல்படுத்த வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் SCR மற்றும் RBR க்கு இடையிலான தொடர்பை இடையூறு செய்தால் கூடுதலாக ஒரு அடுக்கும் CYCLIN D6 யின் வெளிப்பாடும் விரிவடையும் எனவே இது இரண்டு அடுக்குகளிலும் விரிவடைகிறது இந்த தொடர்பு செல் அடுக்கின் எண்ணிக்கையை பராமரிக்க மட்டுமல்ல CYCLIN D6 வெளிப்பாடு களத்தை கட்டுப்படுத்தவும் முக்கியமாகும் ஆக்ஸினும் மற்றொரு முக்கியமான தாவர ஹோர்மோன் அது பல செயல்முறைகளை கட்டுப்படுத்துகிறது இந்த தாவரதிற்கு ஆக்ஸின் அல்லது அதிக அளவிலான ஆக்ஸின் கொடுக்கப்பட்டுள்ளது வேர்களிலும் ஆக்ஸினுக்கு முக்கியமான பங்கு உள்ளது தாவரங்களில் ஆக்ஸினை தூண்டினால் கூடுதலான அடுக்குகள் கிடைக்கும் இந்த கூடுதலான அடுக்குகள் CYCLIN D யின் வெளிப்பாட்டை தூண்டும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கூடுதல் அடுக்குகளில் எண்டோடெர்மிஸ் தான் மிகவும் உட்புறமாக இருக்கும் அடுக்கு அதை நாம் இந்த SHORTROOT புரதம் அமைந்திருக்கும் முறையில் காணலாம் இது எப்போதும் எண்டோடெர்மிஸில் தான் இருக்கும் இங்கு SHORTROOT புரதம் SHORTROOT GR பியூஷனுடன் சேர்வதை பார்க்கலாம் முந்தைய வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம் எவ்வாறு குளுக்கோகார்டிகாய்டு ரெசெப்டர் பியூஷன் ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியை டெக்ஸாமெத்தாஸோன் இருக்கையில்தான் இந்த புரதத்தை நியூக்ளியஸ்க்குள் நுழைய செய்து அதன் வேலையை செய்யவிடுகிறது இந்த புரதத்தை தூண்டவிட்டால் இது நியூக்ளியஸ்க்குள் நுழையாது இது ஒரு ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணியாக இருப்பதால் அதன் வேலையை செய்ய முடியாது SHORT ROOT விகாரிக்கு டெக்ஸாமெத்தாஸோன் கொடுக்காததால் அதன் வேலையை செய்யமுடியாது எனவே SHORT ROOT விகாரியில் CYCLIN D மரபணுவின் வெளிப்பாடு இருக்காது அடிப்படையில் டெக்ஸாமெத்தாஸோன் SHORT ROOT புரதத்தை நியூக்ளியஸ்க்குள் நுழைய அனுமதிக்கிறது அதனால் CYCLIN D யின் வெளிப்பாடு துவங்குகிறது எனவே SHORT ROOT புரதம் CYCLIN D வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறது டெக்ஸாமெத்தாஸோனும் ஆக்ஸினும் சேர்த்து கொடுத்தால் அது கூடுதல் அடுக்கு மற்றும் விரிவான CYCLIN D வெளிப்பாடு உள்ள பினோடைப்பை பிரதிபலிக்கும் எனவே ஆக்ஸின் சார்ந்த CYCLIN D புரத செயல்பாட்டிற்கு SHORT ROOT SCARE CROW மிகவும் அவசியமாகும அதேபோல் SCR மற்றும் RBR க்கு உள்ள தொடர்பும் முக்கியமாகும் இறுதியில் CEI இன் சமச்சீரற்ற செல் பிரிவு எண்டோடெர்மிஸ் மற்றும் புறணி அடுக்கை உருவாக்கும் இதுவரை பார்தத்தின் சுருக்கம் என்னவென்றால் இரண்டு விஷயங்கள் ஒன்று SHORT ROOT புரதம் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு நகர்கிறது மற்றும் இந்த நகர்வு ஒரு கிரேடியண்ட்டை உருவாக்குகிறது SHORT ROOT புரதம் வாஸ்குலர் திசுக்களில் உற்பத்தியாகிறது மற்றும் வாஸ்குலர் திசுக்களுக்கு அருகில் இருக்கும் செல்கள் அதிக SHORT ROOT புரதத்தை கொண்டுள்ளது அதேபோல் தான் ஆக்ஸின் சமிக்ஞை பாதையும் பொதுவாக ஆக்ஸின் அதிகப்படியாக பிரியும் செல்கள் மற்றும் இளம் திசுக்களில் தான் உற்பத்தியாகிறது பிறகு நன்கு வளர்ந்த பின் ஆக்ஸின் குறிப்பிட்ட முறையில் கொண்டு செல்லப்படுகிறது இது போலார் ஆக்ஸின் டிரான்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது ஆக்ஸின் ஒரு இடத்தில் உற்பத்தியாகிறது ஆனால் அது வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறது இவ்வாறு செல்லும்போது அது ஆக்ஸினின் செறிவு மற்றும் ஆக்ஸின் செறிவின் கிரேடியன்ட்டை உருவாக்குகிறது இது ஒருசில திசுக்களில் அதிக அளவு ஆக்ஸினையும் மற்ற சில செல்களில் குறைந்த அளவு ஆக்ஸினையும் உற்பத்தி செய்து மார்போஜன் போல் வேலைசெய்கிறது அதிக அளவு ஆக்ஸின் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மரபியல் முறையிலும் குறைந்த அளவு ஆக்ஸின் இருக்கும்போது வேறு மரபியல் முறையிலும் செயல்படுகிறது இப்போது A நிலையில் என்ன நடக்கிறது A நிலையில் CEI உள்ளது CEI யில் ஆக்ஸினின் அளவு அதிகமாக உள்ளது இதனால் SCARE CROW மற்றும் SHORT ROOT CYCLIN D யை ஆக்ஸின் சார்ந்த முறையில் செயல்படுகிறது இந்த முறை குறிப்பாக சமச்சீரற்ற செல் பிரிவை தூண்டுகிறது சமச்சீரற்ற செல் பிரிவுக்கு பின் SHORT ROOT மற்றும் SCARE CROW களத்தில் இருக்கும் உட்புற செல்கள் எண்டோடெர்மிஸுக்கு மட்டுமே கட்டுப்படுகிறது இது எவ்வாறு கட்டுப்படுகிறது என்பதை நாம் இங்கு பார்க்கப்போவதில்லை ஆனால் உட்புறம் இருக்கும் செல்களில் ஆக்ஸினின் அளவு குறைகிறது எனவே SHORT ROOT SCARE CROW மூலம் வரும் செல்லின் விதியை பொறுத்தே எண்டோடெர்மிஸ் அமைகிறது ஒட்டுமொத்தமாக ஆக்ஸின் SHORT ROOT SCARE CROW RBR ஆகியவற்றின் கலவையானது CEI இல் முதல் அல்லது சமச்சீரற்ற செல் பிரிவையும் பின்னர் அடுக்கு வேறுபாட்டின் செயல்முறையையும் உறுதிசெய்கிறது இதேபோன்ற செல் பிரிவு எபிடெர்மிஸ் மற்றும் பக்கவாட்டு வேர் மூடி வேறுபடுத்தலுக்கும் முக்கியமாகும் எபிடெர்மிஸ் மற்றும் பக்கவாட்டு வேர் மூடியின் இனிஷியல் செல்கள் முதலில் பெரிக்ளைனல் செல் பிரிவுக்கு உட்படுத்தப்படும் பிறகு ஆன்டிக்ளைனல் செல் பிரிவுக்கு உட்படுத்தப்படும் எனவே எபிடெர்மிஸ் மற்றும் பக்கவாட்டு வேர் மூடி உருவாகும் இரண்டு அடுக்குகளும் ஒரே இனிஷியல் இருந்து வந்தவை தான் அதுக்கு இரண்டு ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணிகள் உண்டு அவை இரண்டுமே NAC களத்தில் உள்ளது ஒன்று FEZ என்றும் மற்றொன்று SMB அதாவது SOMBRERO என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பிறழ்வு பின்னணியில் பெரிக்ளைனல் செல் பிரிவு கணிசமாக குறைகிறது எனவே இது இயல்பு வகை இது FEZ விகாரி மற்றும் இது SMB விகாரி ஆகும் எனவே இவை இரண்டும் பெரிக்ளைனல் செல் பிரிவுக்கு மிகவும் முக்கியமாகும் இயல்பு வகையில் முதிர்ந்த வேரில் இதனுடைய தாக்கம் அதிகமாக பக்கவாட்டு வேர் மூடி வளர்ச்சியில் உள்ளது அதை நாம் இயல்பு வகையில் பக்கவாட்டு வேர் மூடியில் உள்ள நான்கு அடுக்குகளில் பார்க்கலாம் ஆனால் FEZ விகாரியில் மூன்று அடுக்குகள் தான் உள்ளது இதுவே SMB விகாரையில் மூடியின் அடுக்குகள் குறைந்துள்ளது எனவே அடிப்படையில் இவை பக்கவாட்டு வேர் மூடியின் வளர்ச்சியை வித்தியாசமான முறையில் கட்டுப்படுத்துகிறது கொலுமெல்லா இனிஷியலின் வேறுபாடுதலுக்கு உதவிய அதே ரெகுலேட்டர்கள் தான் இங்கயும் முக்கியப் பங்களிக்கிறது FEZ மற்றும் SMB புரதத்தின் வெளிப்பாடு முறையை பார்க்கையில் எம்பிரியோஜெனிசிஸ் போது FEZ வெளிப்படுகிறது அப்போது SMB செயல்படவில்லை ஆனால் பின்னர் SMB செயல்படுகிறது FEZ புரதத்தை அதிகம் வெளிப்படுத்தினால் எண்டோடெர்மிஸுக்கு என ஆகும் எனவே அப்போது SCARECROW புரதத்தை பயன்படுத்துகிறோம் FEZ புரதத்தை அதிகம் வெளிப்படுத்தும்போது ஒரு சுற்று கூடுதலாக பெரிக்ளைனல் செல் பிரிவு நடக்கிறது இது நம் முந்தைய கணிப்புகளை ஆதரிக்கிறது அதாவது பெரிக்ளைனல் செல் பிரிவுக்கு FEZ முக்கியமாகும் பிறழ்வு அப்போ செல் பிரிவு குறைகிறது ஆனால் FEZ யை அதிகம் வெளிப்படுத்தினால் அதிகப்படியான செல் பிரிவு நடக்கிறது அதனுடைய வெளிப்பாடு முறைக்கும் கட்டுப்பாட்டு முறைக்கும் இது அவசியமாகும் FEZ QC யில் வெளிப்படுவதில்லை ஆனால் அவை இனிஷியலில் வெளிப்படுகிறது அதாவது கொலுமெல்லா இனிஷியல் கொலுமெல்லா இனிஷியலுக்கு செல் பிரிவு நடக்கியில் என்ன நடக்கும் செல் பிரிவுக்கு பின் FEZ யின் வெளிப்பாடு கீழ் செல்களில் மட்டும் இருக்கும் ஆனால் QC க்கு அருகில் இருக்கும் இனிஷியல் இருந்து முற்றிலும் மறைந்துவிடும் SMB கீழ் இருக்கும் அடுக்கில் இனிஷியலின் சேய் செல்லில் மட்டுமே இருக்கும் எனவே இந்த வெளிப்பாட்டு முறையையும் பிறழ்வு பினோடைப்பையும் இணைக்க ஒரு கட்டுப்பாடு முறை உள்ளது ஆரம்ப கட்டங்களிலேயே FEZ இந்த செல்களில் செயல்பட தொடங்கிவிட்டது பிறகு இனிஷியல் செல்கள் செல் பிரிவை நடத்தும் செல் பிரிவு நடக்கையில் கீழ் இருக்கும் செல்களில் FEZ SMB யின் வெளிப்பாட்டை தூண்டும் ஆனால் SMB வெளிப்படவும் FEZ யின் வெளிப்பாடு அடக்கப்படுகிறது எனவே ஒரு மாறுபட்ட வெளிப்பாடு முறை மற்றும் கட்டுப்பாட்டு முறையால் கொலுமெல்லா ஸ்டெம் செல்லின் ஸ்டெம் செல் அடையாளத்தை பராமரிக்கிறது மற்றும் தொலைவில் இருக்கும் செல்லை வேறுபடுத்தலுக்கு அனுப்புகிறது வேர் மூடி உருவாக்கத்தை ஆக்ஸின் கட்டுப்படுத்துகிறது என்பதற்கு வேறு ஆதாரங்கள் உள்ளன அது அடிப்படையில் AUXIN RESPONSE FACTORS ஆகும் AUXIN RESPONSE FACTORS ஒரு ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் காரணி வகுப்பைச் சார்ந்தது அவை ஆக்ஸின் சமிக்ஞையை கட்டுப்படுத்துகிறது ஒரு முறை AUXIN RESPONSE FACTOR ஐ பிறழ்வு செய்தால் அது பினோடைப்பில் வெளிப்படாது ஆனால் AUXIN RESPONSE FACTOR 10 மற்றும் 16 ஐ இரட்டை பிறழ்வு செய்கையில் வேர் வளர்ச்சியில் குறைபாடு தெரிகிறது அதேபோல் இயல்பு வகையில் கொலுமெல்லா வேறுபடுகிறது ஆனால் பிறழ்வு பின்னணியில் கொலுமெல்லா செல்கள் வேறுபடுவதில்லை எனவே வேறுபடுத்தலில் பிரச்சனை உள்ளது பிரியும் பொது அடுக்குகளின் எண்ணிக்கை கூடுகிறது AUXIN RESPONSE FACTOR 10 மற்றும்16 மைக்ரோ RNA 160 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே மைக்ரோ RNA 160 ஒரு மரபணுவை குறி வைத்தால் அதன் வெளிப்பாடை அமைதியாக்கும் மைக்ரோ RNA வை அதிகமாக வெளிப்படுத்தினால் அதன் பினோடைப் AUXIN RESPONSE FACTOR ஐ இழந்ததுப்போல் இருக்கும் மைக்ரோ RNA வை அதிகமாக வெளிப்படுத்தினால் அதிகம் மைக்ரோ RNA இருக்கும் எனவே AUXIN RESPONSE FACTOR ஐ அடக்கும் அதனால் AUXIN RESPONSE FACTOR விகாரிப் போல் அதன் பினோடைப் அமையும் மைக்ரோ RNA வில் 21 24 நியூகிளியோடைட்கள் தான் இருக்கும் இதனுடைய மற்றொரு ஈடுசெய்யும் வரிசை டார்கெட்டில் இருக்கும் அதிக வெளிப்பாட்டின்போது மைக்ரோ RNA வுடன் பிறழ்வு AUXIN RESPONSE FACTOR ஐ சேர்த்தால் இந்த பினோடைப்பை காணமுடியாது எனவே மைக்ரோ RNA AUXIN RESPONSE FACTOR 10 மற்றும் 16ஐ கட்டுப்படுத்துகிறது இந்த கட்டுப்பாடு கொலுமெல்லா செல் வேறுபடுதல் அல்லது வேர் மூடி உருவாக்குவதில் முக்கிய பங்களிக்கிறது இதேபோன்ற பினோடைப்பை இங்கு காணலாம் இயல்பு வகையில் ஆக்ஸின் இருக்கும்போது இவ்வாறு தான் வேறுபடுதல் அமையும் ஆக்ஸின் அதிகமாக இருக்கும் போது அதிக வேறுபாடு நடக்கும் ஸ்டெம் செல் பண்புகள் இழக்கப்படும் அடிப்படையில் YUC விகாரையில் ஆக்ஸின் உயிரியக்கவியல் குறைபாடாக இருக்கிறது குறைந்த அளவு ஆக்ஸின் இருக்கும்போது இரண்டு அடுக்கு ஸ்டெம் செல் உள்ளது அதேபோல் இந்த பிறழ்வு பின்னணியில் இரட்டை அல்லது மூன்று விகாரி AUXIN RESPONSE FACTOR 10 16 WOX 5 வுடன் இணைந்தால் AUXIN RESPONSE FACTOR மைக்ரோ RNA ஆக்ஸின் ஆகியவை WOX 5 பாதை மூலம் செயல்படுகிறது அதாவது இந்த சேர்க்கை உதவவில்லை சில முக்கியமான மரபணு பிறழ்வுகள் வேர் மூடி உருவாக்கத்தில் பின்னர் வரும் கட்டங்களை கட்டுப்படுத்தும் வேர் மூடி உருவாக்கத்தின் கடைசி நிலை திட்டமிட்ட செல் இறப்பு அப்போது மூடிகள் ஒவ்வொன்றாக அகற்றப்படும் ஆனால் இந்த பிறழ்வு பின்னணியில் பக்கவாட்டு வேர் மூடிகள் அகற்றப்படுவதில்லை இதுதான் வேர் மூடி முதிர்வுக்கான முறைகள் வேறு சில ட்ரான்ஸகிரிப்ஷன் காரணிகள் இந்த செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது செல் பிரிவுக்கும் செல் வேறுபடுத்தலுக்கும் இடையான மாற்றத்தை உருவாக்கும் கட்டுப்பாடு முறையை பார்த்தோம் ஆக்ஸின் ARF 10 16 ஐ கட்டுப்படுத்தி WOX 5 பாதை மூலம் செயல்பட்டு ஸ்டெம் செல் பகுதி மற்றும் சரியான வேறுபடுதலை கட்டுப்படுத்துகிறது ஒவ்வொரு அடுக்கும் எவ்வாறு வேலை செய்கிறது என்று இதில் பார்க்கலாம் இதில் இதுதான் QC மற்றும் அடுத்து C1C2C3C4 மற்றும் C5 அடுக்குகள் உள்ளன QC யில் WOX 5 இருக்கும் மற்றும் செல் பிரிவு மற்றும் வேறுபடுதல் குறைவாக இருக்கும் அல்லது இருக்கவே இருக்காது அடுத்த அடுக்கு ஸ்டெம் செல்லிற்கான அடுக்கு இங்கு செல் தொடர்ச்சியாக பிரியும் இங்கு வேறுபடுதலை விட செல் பிரிவு தான் அதிகம் எனவே WOX 5 RBR மற்றும் FEZ தீவிர செயல்பாட்டில் இருக்கும் C2 முதல் C5 அடுக்கு வரை ARF 10 ARF 16 SMB FEZ மற்றும் RBR சேர்ந்து தொடர்பு கொண்டு செல் பிரிவில் இருந்து செல் வேறுபடுத்தலுக்கு மாற்றுகிறது கடைசி அடுக்கில் கடைசி வேறுபடுதல் நாடாகும் BRN1 BRN2 மற்றும் SMB மரபணுக்கள் கடைசி வேறுபடுதலை துவங்குகிறது எனவே BRN1 மற்றும் BRN2 இல்லையென்றால் கடைசி வேறுபாடு குறைபாட்டுடன் இருக்கும் அதனால் தான் பல பக்கவாட்டு வேர் மூடி அடுக்குகள் உருவாகும் இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் வாஸ்குலர் திசு வளர்ச்சியை பற்றி பார்ப்போம் மிக்க நன்றி